விவாதத்தின் அடுத்த தலைப்பு வரம்புகள் பொருத்தங்கள் மற்றும் ஏற்பமைவுகள் அளவியல் பாடத்தில் விவாதத்திற்கு இது மிக முக்கியமான தலைப்பு ஆரம்பத்தில் நடந்தது என்னவென்றால் மக்கள் பொருட்களை தயாரிக்கத் தொடங்கியபோது இது பெருமளவு தனிப்பயனாக்கமாக இருந்தது மற்றும் ஒரு வாடிக்கையாளரை சந்திக்க மக்கள் சென்றனர் ஒரு உற்பத்தியாளர் வாடிக்கையாளரைச் சந்தித்து அவர்களது தேவைகள் அனைத்தையும் புரிந்து கொள்வார் அவர் அனைத்து தேவைகளையும் புரிந்து கொண்ட பின்னர் அதனை ஒரு சிந்தனை செயல்முறையாக மாற்றுவார் அந்த சிந்தனை செயல்முறையை மிகவும் சாதாரண வரைபடமாக மாற்றுவார் மற்றும் அந்த வரைபடத்தின் அடிப்படையில் அவர் ஒரு ஒரு பொருளை உற்பத்தி செய்வார் மற்றும் அதை வாடிக்கையாளருக்குக் கொடுப்பார் எனவே இதன் நன்மை என்ன இதன் நன்மை வாடிக்கையாளர் குரலைக் கேட்க முடியும் மற்றும் உற்பத்தியாளர் வாடிக்கையாளர் விரும்பும் எதையும் தனிப்பயனாக்க முடியும்ஆனால் இந்த அமைப்பின் தீமை என்ன இந்த அமைப்பின் தீமை என்னவென்றால் அவர் பெருமளவில் உற்பத்தி செய்ய முடியவில்லை இரண்டாவது விஷயம் என்னவென்றால் வாடிக்கையாளர் தேவைகளைப் புரிந்துகொண்டு அதை ஒரு உற்பத்தி பொருளாக மாற்ற அங்கு பல பணியாளர்கள் இல்லை எனவே மிகவும் இறுக்கமான சூழ்நிலை இருந்தது அதில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கை குறைவாகவும் கிடைக்கக்கூடிய பணியாளர்கள் எண்ணிக்கை குறைவாகவும் இருந்தது அவர்களுக்கு தேவையான திறமை குறைவாகவும் இருந்ததுஅதாவது இன்று உற்பத்தியாளர் வரைபடத்திலிருந்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஒரு உற்பத்தி பொருளாக தயாரிப்பாக மாற்றப்படும் வரை அனைத்து செயல்முறைகளையும் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் காட்சி மெதுவாக மாறியது பெருமளவு தனிப்பயனாக்கலைக் காட்டிலும் பெருமளவு உற்பத்தியைத் தொடங்குவோம் என்று உற்பத்தியாளர்கள் நினைத்தார்கள்பெருமளவு உற்பத்தியில் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் தொடர்ந்து உற்பத்தி செய்ய வேண்டும் பின்னர் செலவை முடிந்தவரை குறைவாகச் செய்து வாடிக்கையாளர் தேவையைப் பூர்த்தி செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் எனவே இங்கே தனிப்பயனாக்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை ஆனால் உற்பத்தி மற்றும் வணிகரீதியிலான விலையில் உற்பத்தி பொருட்களை கொடுப்பது முன்னுரிமை ஆகியது எனவே இது நடக்கும் போது ஒரே ஒரு குடையின் கீழ் முழுமையான தயாரிப்பு உற்பத்தி இருக்க முடியாது இது பல காரணங்களால் நிகழலாம் அதில் மூலப்பொருட்களின் இருப்பு நிபுணத்துவம் பெற்றவர்கள் கிடைப்பது இந்த விஷயங்கள் அனைத்தும் இருந்தன எனவே மக்கள் ஒரு வரைபடத்திற்கு கொடுக்கப்பட்ட பாகங்களை தயாரிக்க முயற்சித்தனர் எதிர்மறையாக இருந்தால் ஒரு இணைப்பு நடந்தால் அதற்கு எதிர் பொருந்தும் பாகம் பாதை இருக்க வேண்டும் அந்த பொருந்தும் பாகமும் ஒரு குறிப்பிட்ட வரைதலுக்கு உற்பத்தி செய்ய வேண்டும் அதனால் என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் ஒரு நாட்டிலிருந்து அல்லது ஒரு தொழிற்சாலையிலிருந்து ஒரு ஆண் பாகத்தை எடுக்கலாம் வேறு சில தொழிற்சாலையிலிருந்து பெண் பாகத்தை எடுக்கலாம் இந்த இரண்டு விஷயங்களும் ஒரு குறிப்பிட்ட வரைபடத்துடன் பொருந்துகின்றன எனவே அவர்கள் வரைதல் வரை தயாரிக்க முடிந்தது பின்னர் தயாரிக்கக்கூடிய வேறு இடத்தில் இணைப்பு நடக்கக்கூடும் எனவே பெருமளவு தனிப்பயனாக்கலில் இருந்து மக்கள் பெருமளவு உற்பத்தியை நோக்கி நகர்கின்றனர் பெருமளவு உற்பத்தியில் வரைபடம் சரியானதாக இருக்க வேண்டும் என்பதும் வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதை தயாரிப்பதும் மிகவும் தெளிவாக உள்ளது எனவே தயாரிப்பில் உள்ள மற்ற பகுதிகளைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் பாகங்களை பற்றி மட்டுமே நீங்கள் கவலை கொள்ள வேண்டும் எனவே இப்போது அவர்கள் ஒரு வரைபடத்தைப் பார்த்ததும் அவர்கள் தயாரிக்கத் தொடங்கியதும் உற்பத்தி செய்யப்பட்ட பாகம் தேவையை பூர்த்தி செய்துள்ளதா இல்லையா என்பதை சரிபார்க்க வேண்டியது உற்பத்தியாளரின் பொறுப்பாகும் அப்படியானால் அந்த முறைகளில் நாம் வரம்புகள் பொருத்தங்கள் மற்றும் ஏற்பமைவுகளை புரிந்து கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான பாடம் இன்றைய பகுதி உற்பத்தி பொருளின் பாகங்கள் தைவானில் பொருத்தப்படுகிறது பாகங்கள் இந்தியா மற்றும் சீனாவில் தயாரிக்கப்படுகின்றன சில பாகங்கள் ஜப்பான் மற்றும் அமெரிக்காவில் தயாரிக்கப்படுகின்றன இவை அனைத்தும் தைவானில் பொருத்தப்படுகின்றன மற்றும் வாடிக்கையாளர் இலங்கையில் இருக்கிறார் நீங்கள் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட உற்பத்தி பொருளின் எல்லா பாகங்களும் உற்பத்தி செய்யப்படுகின்றன இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த பாகங்கள் வெவ்வேறு இடங்களில் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன அவைகளை ஒரே இடத்தில் பொருத்த முடியும் அதை எவ்வாறு செய்ய முடியும் எனவே நீங்கள் அதைப் பார்க்கும்போது முழு உலகமும் இந்த சூழ்நிலையில் செல்கிறது எனவே வரைபடத்தின் படி பாகங்கள் தயாரிக்கப்படுகின்றன உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பாகங்களையும் ஒன்றிணைக்க முடியும் என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துவது எனவே அந்த பாகம் எங்கு தயாரிக்கப்படுகிறதோ அந்த இடத்திற்கு ஒரு சிறிய அந்நியச் செலாவணி இருக்க வேண்டும் சிறிய அளவு பிழை அனுமதிக்கப்படுகிறது அதனால்நீங்கள் ஒரு பாகத்தை உருவாக்கினால் இயற்கையாகவே பிழை இருக்கும்இந்த பிழையில் என்ன நடக்கும் அதற்கும் தீர்வு காணப்பட்டு பின்னர் அவைகள் பொருத்தப்படும் எனவே இது ஒரு மிக முக்கியமான தலைப்பு இது உற்பத்தியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது இது பெருமளவு உற்பத்தி மற்றும் வணிகரீதியான விலையில் உற்பத்தி பொருட்களை சந்தையில் வரச் செய்தது இன்றைய சூழ்நிலையில் மிகவும் சுவாரஸ்யமானது பெருமளவு தனிப்பயனாக்கல் முறையில் பொருட்களை உற்பத்தி செய்வது பற்றி மக்கள் பேசுவது ஆனால் அதுவும் வணிகரீதியிலான விலையில் உற்பத்தி செய்வது பற்றியதாகும் எனவே அவர்கள் பண்டைய யோசனையை தொழில்துறை புரட்சி யோசனையுடன் கலக்க முயற்சிக்கின்றனர் இன்று அவர்கள் பெருமளவு தனிப்பயனாக்கலின் புதிய பரிணாம வளர்ச்சியைக் கொண்டு வருகிறார்கள் மற்றும் வணிகரீதியிலான விலையில் பாகங்களை உற்பத்தி செய்கிறார்கள் இது ஒரு பெரிய சவாலாக உள்ளது எனவே பெருமளவு தனிப்பயனாக்கம் என்று நான் கூறும்போது தொகுதி அளவு பற்றி நாம் பேசுவது ஒன்றுதான் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தையும் உணர இந்த தலைப்பு மிகவும் முக்கியமானது எனவே இதுதான் இன்றைய விரிவுரையின் உள்ளடக்கம் இதில் சில முகவுரை உள்ளது முகவுரைக்கு முன்பாக மக்கள் கேட்ட இரண்டு மூன்று கேள்விகளுக்கு பதிலளிக்க விரும்புகிறேன் எனவே அந்த அடிப்படை 2 3 கருத்துக்களை நான் விளக்குகிறேன் பின்னர் இந்த அத்தியாயத்தின் முகவுரைக்கு வருகிறேன் பரிமாற்றம் செய்வதற்கான கொள்கை பரிமாற்றம் செய்தல் என்பது பெயரிலேயே நான் மாற்ற முடியும் என்று தெளிவாகக் கூறுகிறது நான் பாகங்களை பரிமாறிக்கொள்ளலாம் பின்னர் அதை பொருத்துதலுக்கு எடுத்துச் செல்லலாம் பின்னர் மற்றொரு விஷயம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருத்துதல் பின்னர் ஏற்பமைவு வருகிறது அடுத்து நான் பொருத்தங்களைப் பற்றி விவாதிக்க முயற்சிப்பேன் இறுதியாக வரம்புகள் மற்றும் பொருத்தங்களைப் பற்றி விவாதிக்க முயற்சிப்பேன் மாணவர்களால் எழுப்பப்படும் சில கேள்விகளின் அடிப்படையில் துல்லியம் மற்றும் ஒன்றை தொடர்தல் எனப்படும் இரு அடிப்படைக் கருத்துக்களை நான் முதலில் விளக்க விரும்புகிறேன் ஆனால் நான் இப்போது உங்களுக்கு வரையறையை மட்டுமே கொடுத்தேன் ஆனால் ஒரு படத்தை பொறுத்து தருகிறேன் எனவே துல்லியம் மற்றும் ஒன்றை தொடர்தல் இந்த 2 சொற்கள் ஆங்கில மொழியில் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன ஆனால் பொறியியலாளரின் மொழியில் அதை பரிமாறிக்கொள்ள முடியாது குறிப்பாக உற்பத்தி கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தால் இந்த 2 சொற்களையும் பரிமாற முடியாது இந்த 2 சொற்களும் மிகவும் மாறுபட்ட அர்த்தங்களைக் கொண்டுள்ளன எனவே இந்த கருத்தை ஒரு காளையின் கண்ணால் விளக்க முயற்சிப்போம் ஒரு துப்பாக்கி சுடும் வீரர் இருக்கிறார் ஒரு துப்பாக்கி சுடும் காளை கண்ணில் சுட முயற்சிக்கிறார் அவர் விளையாட முயற்சிக்கிறார் எனவே புரிந்துகொள்ள எளிமைக்காக அந்த நிலையை கருத முயற்சிப்போம் எனவே இங்கே காளையின் கண் அதனால்துப்பாக்கி சுடும் இங்கே எல்லா இடங்களிலும் சுட ஒரு வாய்ப்பு இருக்க முடியும் அடுத்த சாத்தியமாக இருக்கக்கூடியது காளைகளின் கண் இங்கே உள்ளது மற்றும் துப்பாக்கி சுடும் இங்கே எல்லாவற்றையும் சரியாக மையத்தில் சுடலாம் மூன்றாவது நிலை இது ஒரு காளைக் கண் மற்றும் அவர் காளையின் கண்களை சுற்றி சுடலாம் மற்றும் கடைசியாக அவர் காளைகளின் கண்ணுக்குள் சுட முயற்சிக்கிறார் எனவே இது இந்த நிலை ஒன்றும் இல்லை அவர் மிகவும் ஒன்றை தொடர்பவர் ஆனால் துல்லியமானவர் அல்ல இங்கே அவர் மிகவும் ஒன்றை தொடர்பவர் துல்லியமானவர் இதில் அவர் ஒன்றை தொடர்பவர் அல்ல துல்லியமானவர் அல்ல கடைசியாக அவர் துல்லியமானவர் ஆனால் ஒன்றை தொடர்பவர் அல்ல ஒன்றை தொடர்வதாக இல்லை எனவே இங்கே அவர் சரியாக கவனம் செலுத்துவதையும் இந்த பகுதியில் சுடுவதையும் அவரது அனைத்து சுடுதலும் இங்கே நோக்கிச் செல்வதையும் நீங்கள் கண்டால் இது ஒரு மையம் எல்லா சுடுதலும் சற்று தொலைவில் செல்கின்றன அதனால்அதாவது அவர் ஒன்றை தொடர்பவர் என்று சொல்வதுஆனால் ஒரு சிறிய திருத்தம் செய்யப்பட்டால் அது மிகவும் துல்லியமாகிறது அதேசமயம் இந்த வீரர் மிகவும் துல்லியமானவர் அவர் இங்கே விஷயங்களை வீழ்த்த வேண்டிய இடத்தில் சரியாக சுட்டார் செயல்முறை அல்லது இயந்திரம் அல்லது ஒரு துப்பாக்கி சுடும் நுட்பமானது மற்றும் துல்லியமானது என்பது இங்கு வரும் இப்போது நீங்கள் புரிந்துகொண்டது இது ஒன்றை தொடர்வது ஆனால் துல்லியமானது அல்ல இது ஒன்றை தொடர்வது மற்றும் துல்லியமானது என்பதாகும் அடுத்தது அவர் ஒன்றை தொடர்பவர் அல்லது துல்லியமானவர் அல்ல எனவே அவர் முற்றிலுமாக வெளியே சுட்டுகிறார் கடைசியாக அவர் துல்லியமானவர் ஆனால் ஒன்றை தொடர்பவராக இல்லைஅதாவது அவர் அதற்குள் சூட முயற்சிக்கிறார் ஆனால் அவரால் தொடர்ந்து ஒன்றை தொடர்வதாக சுட முடியாது எனவே ஒரு துப்பாக்கி சுடும் வீரரை நான் சொன்னது போல நீங்கள் ஒரு இயந்திரத்துடன் மாற்றலாம் ஒரு இயந்திரம் பாதையை மிகவும் ஒன்றை தொடர்வதாக உருவாக்க முடியும் ஆனால் துல்லியமாக இருக்க தேவையில்லை எனவே இந்த முறையில் பிழை என்று ஒன்று உள்ளது ஒவ்வொரு முறையும் பிழை ஒரே மாதிரியாக இருந்தால் அது தொடர்ந்து இருக்கும் அதனால்சில மாற்றங்களைச் செய்வதன் மூலம் ஒன்றை தொடர்வதை துல்லியமாக மாற்ற முடியும் என்பதுதான் நாம் செய்யக்கூடியது நீங்கள் ஒரு துப்பாக்கி சுடும் வீரரை உதாரணத்தை எடுத்துக் கொள்ளும்போது அவருக்கு சரியான கண்ணாடிகள் அல்லது ஏதாவது கொடுக்கப்பட வேண்டும் எனவே அவர் காளைகளின் கண்ணில் துல்லியமாகப் பார்த்து அதைத் தாக்க முடியும் அதே வழியில் நீங்கள் ஒரு அங்கத்தை இயந்திரத்தில் கொடுக்க முயற்சி செய்யலாம் அல்லது இதை உற்பத்தி செய்வதற்கான கருவியை மாற்ற முயற்சி செய்யலாம் இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படும்போது இதுதான் ஒன்றை தொடர்வதாகவும் துல்லியமாகவும் இருக்கும் இடத்தில் நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல ஏனென்றால் உற்பத்தி செய்யப்படுவது எதுவுமே ஸ்கிராப் ஆகும் இந்த இயந்திரத்தில் உற்பத்தி செய்யப்படுவதை அல்லது எந்தவொரு ஒரு சுடுதலில் அல்லது துப்பாக்கிச் சூடு எல்லாமே ஸ்கிராப் ஆகும் எனவே இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இங்கே என்ன நடக்கிறது மற்றோரு விஷயம் அது துல்லியமானது ஆனால் ஒன்றை தொடர்வதாக அல்ல எனவே இங்கே நிறைய சீரற்ற தன்மை உள்ளது அதனால்நாம் சீரற்ற தன்மையைப் புரிந்துகொண்டு இதையெல்லாம் மாற்ற முயற்சிக்க வேண்டும்ஒரு சிறிய விஷயத்திற்கான துல்லியமான ஒன்றை தொடர்வதில் ஒன்று எனவே இப்போது துல்லியத்திற்கும் ஒன்றை தொடர்வதற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை நீங்கள் இப்போது வேறுபடுத்தி அறிய முடியும் என்பது மிகவும் தெளிவாக உள்ளது ஒரு செயல்முறை ஒன்றை தொடர்வதாக இருக்க முடியும் ஆனால் இந்த நிலையில் துல்லியமாக இருக்க தேவையில்லை ஒரு செயல்முறை துல்லியமாக இருக்க வேண்டும் இந்த நிலையில் ஒன்றை தொடர்வதாக இருக்க தேவையில்லை இது நிலை ஏ நிலை இதை நான் பி என வைப்பேன் எனவே a ஒன்றும் உள்ளது டி என்ற ஒன்று உள்ளது நாம் விரும்புவது டி நாம் முழுமையாக விரும்பாதது சி பாகங்கள் சி பாணியில் தயாரிக்கப்படும் போது இயந்திரம் மறுபரிசீலனை மீளமைத்தல் திருத்தங்கள் செய்கின்றன அவை மீண்டும் பி நிலைக்கு கொண்டு வர முயற்சிக்கப்படுகின்றன எனவே இப்போது பிழைக்கான வரையறையைப் பார்ப்போம் அதனால் பிழை என்பது அளவிடப்பட்டதற்கும் உண்மையான மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு ஆகும் இதை 100 ஆல் வகுத்தால் பிழையை சதவிகிதத்தில் கூறலாம் Vm என்பது அளவிடப்பட்ட மதிப்பு Vt என்பது எதிர்பார்க்கும் உண்மையான மதிப்பு இங்கு V m அளவிடப்பட்ட மதிப்பு Vt உண்மையான மதிப்பு எனவே இதன் மூலம் பிழையைக் கண்டறிய முயற்சிப்போம் இந்த பிழை செயல்முறையை சரிசெய்து மிகவும் நுட்பமாகவும் கட்டுப்பாடாகவும் வைக்க பயன்படுகிறது எனவே நான் இன்னும் ஒரு வரைபடத்தைக் கொண்டுவர விரும்புகிறேன் நீங்கள் 100 அல்லது ற்றி ஐப் பொறுத்து அதை நீங்கள் வைக்கலாம் மற்றொன்று செலவு மற்றும் துல்லியத்தைப் பற்றி விவாதிக்க விரும்புகிறோம் இது அதிகபட்சம் இது குறைந்தபட்சம் இது செலவு குறைந்தபட்சம் மற்றும் இது அதிகபட்சம் பொதுவாக இது இது போன்ற ஒரு போக்கைப் பின்பற்றுகிறது அதாவது நீங்கள் மிகச் சிறந்த துல்லியமான விஷயத்தை வைத்திருக்க விரும்பினால் செலவு அதிகமாக இருக்கும் உண்மைநிலை என்ன நீங்கள் குறைவான துல்லியமான ஒன்றை விரும்பும்போது உற்பத்தியின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைவதை நீங்கள் காணலாம் எனவே இப்போது வரம்புகள் பொருத்தங்கள் மற்றும் ஏற்பமைவுகள் தலைப்பில் விவாதத்திற்கு வருவோம் எனவே எந்தவொரு உற்பத்தி செயல்முறையினாலும் எந்தவொரு செயல்முறையினாலும் அல்லது நடக்கவிருக்கும் எந்தவொரு நிகழ்வினாலும் ஈருறுப்பு பரவல் முறையில் ஒரே மாதிரியான அளவீடுகளுடன் இரண்டு பாகங்கள் உருவாக்க முடியும் அப்படியானால் எந்தவொரு இரண்டு பாகங்களையும் நீங்கள் முடிந்தவரை துல்லியமாக செய்ய விரும்பினால் அது சாத்தியமற்றது இந்த உலகில் இரண்டு உற்பத்தி பொருட்களை மிகவும் ஒத்ததாக மாற்றும் உற்பத்தி செயல்முறை எதுவும் இல்லை ஒரு சிறிய மாறுபாடு இருக்கும் எனவே இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இயற்கை மாறுபாடுகள் இயற்கையில் சீரற்றவை மற்றும் பல சிறிய அடிப்படையில் கட்டுப்படுத்த முடியாத காரணங்களின் ஒட்டுமொத்த விளைவு ஆகும் எடுத்துக்காட்டாக ஒரு சுழல் தண்டு தயாரிப்பதற்காக வழங்கப்படும் வேலை துண்டு முடிந்தவரை துல்லியமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறலாம் நீங்கள் பரிமாணங்களை சரிபார்க்கலாம்ஆனால் ஒவ்வொரு பரிமாணமும் சரியாகிவிட்டால் அதன் பிறகும் நீங்கள் நுண்ணிய கட்டமைப்பிற்குச் செல்வதைக் காண்பீர்கள் தானிய அளவிற்குள் ஒரு சிறிய அளவு சீரற்ற தன்மை இருப்பதைக் காணலாம் எனவே இவை கட்டுப்படுத்த முடியாத அளவுருக்கள் எனவே ஒரு சிறிய கட்டுப்பாடற்ற அளவுருவைக் கொண்டு அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு சிறிய மாறுபாட்டைக் கொண்டுவருகின்றன அந்த மாறுபாட்டால் உற்பத்தி செயல்முறையை ஒரே மாதிரியாக மாற்றுவது மிகவும் கடினம் எனவே வழக்கமாக மாறுபாடு சரியாக சரிசெய்யப்படாத இயந்திரங்கள் இயக்குபவர் பிழை கருவி சேதம் மற்றும் குறைபாடுள்ள மூலப்பொருள் ஆகியவற்றிலிருந்து எழுகிறது இது நீங்கள் நுண்ணிய கட்டத்தைப் பார்க்கும்போது மேக்ரோஸ்கோபிகல் கட்டத்தைப் பற்றி பேசுகிறோம் மாறுபாடுகள் உள்ளன அதனால்தான் நாம் இந்த ஒத்த அளவீடுகள் செய்வது மிகவும் கடினம் அதனால்எந்தவொரு உற்பத்தி செயல்முறையிலும் அது எவ்வளவு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அல்லது எவ்வளவு கவனமாக பராமரிக்கப்படுகிறது என்பதைப் பொருட்படுத்தாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு இயற்கை மாறுபாடு இருக்கும் இப்போது இயல்பாகவே இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒரு இயல்பான மாறுபாடு இருக்கும் இப்போது நீங்கள் என்ன செய்ய முடியும் நான் கடினமான இடத்திற்கு நிறைய நேரத்தையும் பணத்தையும் செலவிடுவேன் என்று சொல்லலாம் அதைச் செய்வதற்கான ஒரு வழி எந்த மாறுபாடும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற வழியில் அதைச் செய்வது நான் அதை சட்டப்பூர்வமாக்குவது நான் அதை சட்டப்பூர்வமாக்குகிறேன் ஒரு சிறிய மாறுபாட்டை நீங்கள் அனுமதிக்க நான் முயற்சிப்பேன் ஆனால் தயவுசெய்து அந்த சிறிய மாறுபாட்டிற்குள் நீங்கள் அனைத்தையும் உற்பத்தி செய்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே அது இயல்பான மாறுபாடு அது ஒன்றுமில்லை ஆனால் ஏற்பமைவு எனவே கொடுக்கப்பட்ட பரிமாணங்களைக் கொடுக்க எந்தவொரு கூறுகளையும் ஒன்றை தொடர்வதாக தயாரிக்க முடியாது இது மேல் மற்றும் கீழ் வரம்பான இரண்டு வரம்புகளுக்குள் மட்டுமே சென்று செய்ய முடியும் எனவே நாம் சொல்ல முயற்சிப்பது என்னவென்றால் சுழல் தண்டு 20 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டு தயாரிக்க முயற்சிக்கிறோம் ஒன்றை தொடர்வதாக 20 அடுத்த தயாரிப்புக்கு சாத்தியமற்றது எனவே நாம் என்ன செய்கிறோம் என்பது விட்டம் 20 0 கூட்டல் அல்லது கழித்தல் 0 1 மில்லிமீட்டர் என சுழல் தண்டுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதற்கேற்ப நான் இந்த சுழல் தண்டு தயாரிக்கும் போது ஒரு முழுவதுமாக வரும் நான் ஒரு 20 புள்ளி துளையை உருவாக்க முயற்சிப்பேன் இந்த முழுவதையும் 20 0 கூட்டல் அல்லது கழித்தல் மைனஸ் 0 0 அல்லது 0 05 அல்லது அதுபோன்ற ஒன்றை உருவாக்க முடியும் என்று சொல்ல முயற்சிக்கிறேன் அல்லது இதை 0 1 மில்லிமீட்டராக மாற்றவும் முயற்சிக்கிறேன் எனவே இது ஒரு சுழல் தண்டு இது ஒரு துளை என்று நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த சுழல் தண்டிற்கு நான் சில மாறுபாடுகள் நடக்க அனுமதிக்கிறேன் என்று சொல்ல முயற்சிக்கிறேன் இந்த துளைக்கு சில மாறுபாடுகள் நடக்க அனுமதிக்கிறேன் எனவே இப்போது இரண்டு கடைசி முனைகள் என்ன அவை உயர் வரம்புகள் மற்றும் குறைந்த வரம்பு என அழைக்கப்படுகின்றன ஒரு சுழல் தண்டிற்கு மேல் வரம்பு 20 1 மற்றும் குறைந்த வரம்பு 19 9 ஆகும் உங்களிடம் உள்ள துளைக்கு மேல் வரம்பு என்ன குறைந்த வரம்பு என்ன மேல் வரம்பு மற்றும் குறைந்த வரம்புகள் வேறுபட்டதாக இருக்கும் எனவே இங்கே நீங்கள் 20 1 மற்றும் 19 9 ஐ வைத்திருப்பீர்கள் உங்களிடம் உள்ள துளை சரியாக 19 9 ஆக இருந்தால் அதிகபட்ச அளவு பொருள் உள்ளது எனவே இங்கே உங்களின் அதிகபட்ச அளவு 20 1 ஆகும் இது மேல் பக்கத்தில் உள்ளது இது தாழ்ந்த பக்கத்தில் உள்ளது நீங்கள் ஒரு துளை எடுக்க முயற்சிக்கும்போது பொருளை பொறுத்து இது மேல் பக்கத்தில் இருக்கும் இது கீழ் பக்கத்தில் இருக்கும் வடிவமைப்பாளர் செய்ய வேண்டியதை சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் வடிவத்தை வரையறுக்கப் பயன்படுத்தப்படும் பரிமாணத்திற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்தகைய ஏற்பமைவு வரம்பை வடிவமைப்பாளர் பரிந்துரைக்க வேண்டியது திருப்திகரமான செயல்பாடு மற்றும் சேவையை உறுதி செய்கிறது அனுமதிக்கப்பட்ட ஏற்பமைவு செயல்முறை மாறுபாடுகளை விட போதுமானதாக இருக்கும்போது சிக்கல்கள் எழுவதில்லைசெயல்முறை மாறுபாட்டை விட அதிகமாக இருந்தால் இது நான் கொடுக்கும் எந்தவொரு ஏற்பமைவையும் சொல்வது எனவே உற்பத்தி செய்வதில் எனக்கு எந்தப் பிரச்சினையும் இல்லை நீங்கள் எந்திரச் செயல்முறையையும் எடுக்கும்போது அந்த வழியில் விவாதிக்க முயற்சிக்கும்போது உங்களிடம் இயந்திர நகரும் பாகங்கள் நிறைய உள்ளன ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த இயந்திர நகரும் பாகங்கள் பயன்பாட்டு சேதத்தை கொண்டுள்ளன இந்த பயன்பாட்டு சேதம் காரணமாக எப்போதும் ஒரு சிறிய ஏற்ற இறக்கங்கள் அல்லது மதிப்புகளில் மாறுபாடு இருக்கும் எனவே நாம் அவை இருப்பதாக கருதினால் எப்போதும் நீங்கள் கொடுக்க வேண்டிய உயர் வரம்பும் நீங்கள் கொடுக்க வேண்டிய குறைந்த வரம்பும் இருக்கும் மேல் மற்றும் கீழ் வரம்புக்கு இடையிலான வேறுபாடு அனுமதிக்கக்கூடிய ஏற்பமைவு என அழைக்கப்படுகிறது நான் மாறுபாடுகளை பொறுத்துக்கொள்கிறேன் அதனால்தான் ஏற்பமைவு என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு சுழல் தண்டு 40 கூட்டல் அல்லது கழித்தல் 0 02 மில்லிமீட்டர் விட்டம் வரை தயாரிக்கப்பட வேண்டும் இதன் பொருள் மேல் வரம்பு 40 02க்கும் கீழ் வரம்பு 39 98க்கும் இடையிலான விட்டம் இருந்தால் சுழல் தண்டு ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே அதிகபட்சமாக அனுமதிக்கக்கூடிய ஏற்பமைவு என்ன அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட ஏற்பமைவு மேல் வரம்பு கழித்தல் குறைந்த வரம்பு இந்த அலகு உங்களுக்கு மில்லிமீட்டராக இருக்கும் அதனால்இதே முறையில் ஏற்பமைவை நீங்கள் கொண்டுள்ள துளைக்கும் கருதலாம் இதுதான் இங்கே நாம் ஒரு துளை சுழல் தண்டு பற்றி பேசுகிறோம் அது இருபரிமாண முறையில் உள்ளது இந்த வடிவவியலை முப்பரிமாண வடிவத்திலும் நீட்டிக்க முடியும் நீங்கள் இன்று முப்பரிமாண முறையில் தரப்படும் ஏற்பமைவை காணலாம் இப்போது இன்றைய நாட்களில் முப்பரிமாண ஏற்பமைவை பல்வேறு பாகங்களுக்கும் தரலாம் எனவே இப்போது ஒரு அடிப்படை அல்லது பெயரளவு அளவு பரிமாண விலகல் வழங்கப்படும் ஒரு அளவாக வரையறுக்கப்படுகிறது எனவே நாம் என்ன சொல்ல முயற்சிக்கிறோம் என்பதை 40 எனலாம் 40 என்பது அடிப்படை அளவு அடிப்படை அல்லது பெயரளவு அளவு எனவே கூட்டல் அல்லது கழித்தல் 0 02 என்பது கொடுக்கப்பட்ட ஏற்பமைவு ஆகும் மற்ற சுவாரஸ்யமான பகுதி என்னவென்றால் இந்த ஏற்பமைவு ஏன் வழங்கப்படுகிறது ஏற்பமைவை பார்க்கும்போது இந்த பாகத்தை உருவாக்க எந்த செயல்முறை பயன்படுத்தப்படுகிறது என்பதை என்னால் தீர்மானிக்க முடியும் உதாரணமாக ஏற்பமைவு மிகவும் இறுக்கமாக இருந்தால் உதாரணமாக 40 02 சுழல்தண்டு தயாரிக்க வேண்டும் எனக்கருதுவோம் நான் சுழல் தண்டு 40 002 க்கு தயாரிக்க வேண்டும் எனவே நீங்கள் இதைப் பார்த்தால் நீக்கம் செய்தல் மூலம் இதைச் செய்யலாம் அடுத்த செயல்முறை சிராய்ப்பு செய்தல் நீங்கள் இதற்காகச் சென்றால் அது நீக்கம் செய்தல் கூட்டல் சிராய்ப்பு செய்தல் கூட்டல் நீங்கள் தேர்வு செய்யும் சீரமைக்கும் செயல்முறை என எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எனவே அது என்னவென்று நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் ஒரு சிறந்த சீரமைக்கும் செயல்முறையைத் தேர்வு செய்வீர்கள் ஏற்பமைவை பார்ப்பதன் மூலம் நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் இப்போது நான் என்ன செய்தேன் இந்த பாகத்தை தயாரிப்பதற்கான செயல்முறைகளை நான் சேர்த்துள்ளேன் இப்போது நீங்கள் இன்று விவாதித்தை மீண்டும் பார்த்தால் துல்லியம் அதிகமானல் செலவு அதிகம் இருக்கும் என்று நாம் விவாதித்தோம்அது ஏன் நடக்கிறது ஏனெனில் இப்போது ஒரு துல்லியமான பாகத்தை உருவாக்க பல செயல்முறைகள் ஈடுபடுவதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த ஏற்பமைவிற்கு பிறகு இந்த ஏற்பமைவு ஏன் மிக முக்கியமானது இந்த ஏற்பமைவு ஒன்றுக்கொன்று பரிமாற்றம் எனப்படும் புதிய கருத்துக்கு வழிவகுக்கிறது எனவே இந்த வார்த்தையை இடையில் மற்றும் மாற்றக்கூடியது என் 2 சொற்களாக பிரிக்கலாம் இந்த கருத்து உற்பத்தித் துறையில் பெரிய திருப்பு முனையை கொடுத்தது நவீன உற்பத்தி நுட்பம் முழு உற்பத்தி பொருளும் பல்வேறு பாகங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என்பதை கொள்கிறது ஒவ்வொரு பகுதியின் உற்பத்தியும் நிபுணத்துவத்திற்கு வழிவகுக்கும் ஒரு சார்பற்ற செயல்முறையாக மாறும் மற்றொரு விஷயத்தைப் பாருங்கள் உற்பத்தி பொருள் என்பது பல பாகங்களின் எண்ணிக்கையால் ஆனது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பாகங்களின் எண்ணிக்கையை மீண்டும் வாங்கிய பாகங்களாகவும் உற்பத்தி செய்யப்படும் பாகங்களாகவும் வகைப்படுத்தலாம் எனவே இப்போது பொருட்களை வாங்குவது என்பது ஒரு பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தக்கூடிய சந்தையிலிருந்து வாங்குவதாகும் சில விஷயங்கள் தயாரிக்கப்படுகின்றன அதனால்நீங்கள் அதை சந்தையில் இருந்து வாங்கும் போது ஒரு விவரக்குறிப்பை மட்டும் கொடுக்க முயற்சிக்கிறீர்கள் உதாரணமாக அது எங்கிருந்து வாங்கப்பட்டதுபொதுவான பொருட்கள் ஸ்பிரிங் போல்ட் நட்டு திருகு எனவே இங்கே நாம் எம் 6 நட்டு எம் 6 போல்ட் என்கிறோம் நீங்கள் சந்தையில் சொல்வது எல்லாம் தயவுசெய்து எனக்கு எம் 6 கொடுங்கள் என்பதாகும் அல்லது தயாரிப்புக்காக வாங்கிய பொருள் முழுமையான மோட்டராக கூட இருக்கலாம் எனவே ஸ்பிரிங்பற்றி பேசினால் நீங்கள் திறந்த சுருள் ஸ்பிரிங் அல்லது மூடப்பட்ட சுருள் ஸ்பிரிங் பற்றி பேச முயற்சிக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் விறைப்புதன்மை பற்றி பேசுகிறீர்கள் அதை நீங்கள் சந்தையில் இருந்து வாங்குகிறீர்கள் நீங்கள் விட்டம் பற்றி பேச முயல்வீர்கள் இவை அனைத்தும் நீங்கள் கொடுக்கும் சில விவரக்குறிப்புகள் இதற்கேற்ப சந்தையில் கிடைக்கிறது இந்த வாங்கிய அனைத்து பொருட்களுக்கும் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் இந்த வாங்கிய பொருட்கள் ஒன்றுக்கொன்று மாறக்கூடிய ஒரு கருத்தைப் பின்பற்றும் ஏனெனில் இந்த நட்டு மற்றும் போல்ட் பல்வேறு உற்பத்தி பொருட்களை கட்டுவதற்குப் பயன்படுத்தப்படுகிறது எனவே நான் செய்வதெல்லாம் மொத்தமாக உற்பத்தி செய்கிறேன் அதனால் நான் கருத்துக்குள் வர முடியும் மேலும் பாகங்ளை வணிக ரீதியிலான விலையில் கொடுக்கலாம் எனவே விலையை குறைக்க இந்த பரிமாற்றம் ஒரு பெரிய முறையில் வந்துள்ளது பாகங்கள் மொத்தமாக விரும்பிய துல்லியத்திற்கு உற்பத்தி செய்யப்படுவது அவசியம் அதே நேரத்தில் குறிப்பிட்ட துல்லியத்தின் வரம்புகளை கடைபிடிக்க வேண்டும் அத்தகைய நிலைமைகளின் கீழ் ஒரு கூறு உற்பத்தி ஒன்றுக்கொன்று பரிமாற்றம் செய்யக்கூடிய உற்பத்தி என அழைக்கப்படுகிறது இது ஒரு பெரிய புரட்சியைக் கொடுத்தது உற்பத்தியின் பரிமாற்றம் ஏற்றுக்கொள்ளப்படும்போது சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்தவொரு கூறுகளும் மற்ற தன்னிச்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இணையும் வகையான கூறுகளுடன் பொருத்தப்பட வேண்டும் எனவே நான் ஒரு நட்டு ஒரு நட்டு பெட்டியை வைத்திருக்கிறேன் நான் ஒரு நட்டை எடுத்துக்கொள்கிறேன் உதாரணமாக ஒரு எம் 6 நட்டு நான் எடுத்துக்கொள்கிறேன் மற்றும் என்னிடம் 1000 போல்ட் களுடன் உள்ள பெரிய பெட்டி உள்ளது நான் ஒரு எம் 6 போல்ட் யை எடுக்கிறேன் அதை இணைக்க அது பொருந்த வேண்டும் எனவே அதுவே உற்பத்தியில் பரிமாற்றம் செய்யக்கூடியது அது நடக்க வேண்டுமானால் நீங்கள் ஏற்கனவே படித்தபடி நட்டு பரிமாணங்களில் ஒரு சிறிய மாறுபாட்டைக் கொண்டிருக்கும் போல்ட் பரிமாணங்களில் ஒரு சிறிய மாறுபாட்டைக் கொண்டிருக்கும் இந்த 2 அத்தகைய பாணியில் தயாரிக்கப்படுகின்றன அவைகளில் சிறிய சரிசெய்தல் முறைகள் இருக்கலாம் அவைகள் சரிசெய்யப்பட்டு பொருத்தப்படலாம் ஒன்றோடொன்று மாற்றக்கூடிய பொருத்துதல் மூலம் வெவ்வேறு இயக்குபவர்களால் தயாரிக்கப்படும் ஒத்த கூறுகளை பொருத்தலாம் மற்றும் எந்த மாற்றமும் செய்யாமல் பொருத்தி மாற்றலாம் கூறுகள் மொத்தமாக உற்பத்தி செய்யப்படாவிட்டால் அவை ஒன்றோடொன்று பரிமாற்றம் செய்யப்படாவிட்டால் பெருமளவு உற்பத்தியின் செயல்முறை நிறைவேறாது எனவே இது பெருமளவு உற்பத்திக்கானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் 1857 இல் நிகழ்ந்த தொழில்துறை புரட்சிக்குப் பிறகு வளர்ந்து வரும் இயந்திரங்கள் ஒன்றுக்கொன்று பரிமாற்றம் என்ற கருத்தைப் பின்பற்றின பரிமாற்றத்தை அடைய பல தரங்களை பின்பற்ற வேண்டும் நான் பரிமாற்றம் பற்றி பேசும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவுக்குள் பரிமாற்றம் செய்யப்படுவது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று நான் சொல்கிறேன் ஏனெனில் இது ஒரு இந்திய வழங்குபவராக மட்டுமே இருக்க முடியும் நீங்கள் உலக சந்தையில் பார்க்க வேண்டும் எனவே உலகளாவிய சந்தையில் இருக்க வேண்டுமானால் நீங்கள் உற்பத்தி செய்யும் அனைத்தும் பொருந்த வேண்டும் அல்லது ஒரு தரநிலை இருக்க வேண்டும் எனவே பரிமாற்றக் கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட தரநிலையைப் பின்பற்ற வேண்டும் மேலும் இதனை உலகளாவிய பரிமாற்றம் மற்றும் உள்ளூர் பரிமாற்றம் என வகைப்படுத்தலாம் உள்ளூர் என்றால் நான் இந்தியாவைப் பற்றி பேச முயற்சிப்பது ஆனால் இன்று இந்த சூழ்நிலை மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறது நாம் உலக சந்தையைப் பார்க்க முயற்சிக்கிறோம் எனவே ஒரு விற்பனையாளர் புனேவில் அமைந்துள்ள டெல்லியில் அமைந்துள்ள அல்லது சீனாவில் அமைந்துள்ள ஜப்பான் மற்றும் அமேரிக்காவில் வாகனத் தொழிற்சாலைக்கு வழங்க முடியும் ஒரு விற்பனையாளர் இன்று இந்தியாவில் உள்ள நிறுவனங்களுக்கு சப்ளை செய்கிறார் குறிப்பாக அவை வெவ்வேறு இடங்களில் உற்பத்தி செய்யப்படும்போது அவை தோராயமாக வேலை செய்யக்கூடியதாகத் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன பாகங்கள் ஒரே உற்பத்தி பிரிவில் தயாரிக்கப்படுகின்றன அவை உள்ளூர் பரிமாற்றம் என அழைக்கப்படும் பொருத்துதலில் தோராயமாக எடுக்கப்படுகின்றன இங்கே நான் என்ன செய்தேன் என்பது எனது விளக்கமாக இதை மாற்றியுள்ளேன் எடுத்துக்காட்டாக இது உங்கள் சொந்த தொழிலாக இருக்கலாம் மாருதி ஒரு தொழில்நிறுவனம் ஹூண்டாய் ஒரு தொழில் நிறுவனம் அவர்கள் தங்கள் சொந்த தரங்களை வைத்திருக்க முடியும் மற்றும் அவற்றின் தரநிலைகள் அவற்றின் உற்பத்தி பொருட்களின் பொருத்துதலில் மட்டுமே பூர்த்தி செய்யப்படுகின்றன அதை மற்ற தயாரிப்பாளருக்கு பொதுமைப்படுத்த முடியாது உதாரணத்திற்கு இந்த நிறுவனங்களில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் இயந்திர பொறி உற்பத்தியாளர் பயன்படுத்தும் திருகை பயன்படுத்த முடியாது மற்ற சுவாரஸ்யமான விஷயம் இது பரிமாற்றம் விவாதத்திற்கான மற்ற சுவாரஸ்யமான கருத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருத்துதல் அணுகுமுறையாக இருக்கும் எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருத்துதல் அணுகுமுறை என்பது நான் தேர்வு செய்யும் ஒரு பாகத்தை இன்னொரு பாகத்துடன் இணைத்தல் என்பதாகும் இப்போது நான் எந்த ஒரு பாகத்தையும் இயந்திரமயமாக்க முயற்சிக்கிறேன் மற்றும் ஒரு ஒற்றை சுழல் தண்டு ஒரு துளையுடன் அல்லது ஒரு அமைப்பில் இணைய வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நட்டு எனவும் கருதலாம் பின்னர் ஒரு போல்ட் எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது நான் போல்ட் சிராய்ப்பு செய்கிறேன் அல்லது நான் ஒரு நட்டு சிராய்ப்பு செய்கிறேன் இந்த நட்டு மற்றும் இந்த போல்ட் சரியாக பொருந்துமா என்பதை உறுதிசெய்கிறேன் வேறு எந்த நட்டு மற்றும் வேறு எந்த போல்ட்டையும் தோராயமாக எடுத்துக்கொண்டு செய்ய ஆரம்பித்தால் அது பொருந்தாது எனவே இது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருத்துதல் என்று அழைக்கப்படுகிறது இது பல்வேறு துல்லியமான கூறுகளுக்கு முழுமையாய் பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக டீசல் விசையியக்கக் குழாய்களில் உங்களிடம் பிளங்கர் மற்றும் பீப்பாய் உள்ளது அதனால்உருளை எஞ்சினின் நுழைவாயில் உள்ளது உங்களிடம் ஒரு விசையியக்கி உள்ளது எனவே இந்த விசையியக்கியில் ஒரு வட்டசுழலி உள்ளது மற்றும் இந்த வட்டசுழலி தேவையான அளவு டீசலை உருளையில் செலுத்த முயற்சிக்கிறது எனவே இங்கே அவை செய்வது டீசலை ஒரு பீப்பாய்க்குள் அனுப்புவதாகும் பின்னர் ஒரு பிளங்கர் உள்ளது எனவே இந்த பிளங்கர் மற்றும் பீப்பாய் பொருத்தம் மிகவும் சரியானதாக இருக்க வேண்டும் அது டீசலை கீழே கசியக்கூடாது எனவே அவர்கள் அதை தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருத்துதலாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் ஹைட்ராலிக் வால்வுகள் பல உருளை மற்றும் பிஸ்டன் மற்றும் வால்வு எதுவாக இருந்தாலும் அவை கசிவு இல்லை என்பதை உறுதிப்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருந்தலை செய்ய முயற்சிக்கின்றன தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருத்தம் ஒரு விலையுயர்ந்த அணுகுமுறையாகும் ஏனென்றால் நீங்கள் ஒரு சுழல் தண்டு எடுத்து அதன் எதிர்பாகத்தை எடுத்துக் கொண்டால் சரியாக பொருந்தக்கூடிய ஒரு எதிர் பாகத்தை தேர்வுசெய்ய வேண்டும் எனவே 1 பொருந்துதல் தயாரிப்பதற்கு 3 4 ஆக இருக்கலாம் நாம் சரிபார்த்து வரிசைப்படுத்தி பின்னர் பொருத்தியிருப்போம் அதனால்இது நேரத்தை அதிகரிக்கும் மேலும் இது பொருத்தம் செய்வதற்கு அதிக பொருட்களை உற்பத்தி செய்ய முயலும் எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருத்துதல் என்பது ஒட்டுமொத்த மாறுபாட்டைக் குறைப்பதற்கான செலவு குறைந்த அணுகுமுறையாகும் இதனால் பொருத்துதல் உற்பத்தியின் தரத்தை மேம்படுத்துகிறது இந்த செயல்பாட்டில் இணையும் ஜோடியின் கூறுகள் அளவிடப்படுகின்றன மற்றும் அவை உற்பத்தி செய்யப்படுவதால் பல வகுப்புகளாக தொகுக்கப்படுகின்றன எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருத்துதலுக்காக நான் ஆரம்பத்தில் சொன்னது என்னவென்றால் அது ஒரு சுழல்தண்டு மற்றும் ஒரு துளை ஒரு பாதி அது ஒரு துளை இந்த வணிகரீதியிலான விலையில் நீங்கள் செய்ய நீங்கள் முதலில் ஒரு சுழல் தண்டு ஒன்றைத் தேர்ந்தெடுங்கள் நீங்கள் முதலில் ஒரு எதிர் பாகத்தை தேர்ந்தெடுத்து பொருத்தம் செய்யுங்கள் இந்த இரு பாகங்களும் இணையுமா என்று பார்க்க வேண்டும் அப்படி இல்லை எனில் வேறோன்றை தெரிவு செய்ய வேண்டும் நான் அவற்றைக் பொருத்தி தனித்தனியாக வைக்க முயற்சிக்கிறேன் அதனால்தான் ஒட்டுமொத்த மாறுபாட்டைக் குறைப்பதற்கும் பொருந்தியிருந்த தயாரிப்பின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் செலவு குறைந்த அணுகுமுறை என்று கூறப்படுகிறது இந்த செயல்பாட்டில் இணையும் ஜோடிகளின் கூறுகள் அளவிடப்படுகின்றன மற்றும் பரிமாற்றத்தில் பல தொட்டிகளாக தொகுக்கப்படுகின்றன நீங்கள் சீரற்ற முறையில் இங்கே தேர்வு செய்யலாம் உதாரணமாக நீங்கள் 40 கூட்டல் அல்லது கழித்தல் 0 02 மில்லிமீட்டர் எடுக்க முயற்சித்தால் எனவே நீங்கள் 40 02 மற்றும் 39 எனவே உங்கள் கடைசி முனைகள் நீங்கள் பெறும் பாகங்களில் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை இப்போது நீங்கள் இடைப்பட்ட நிலையிலும் பாகங்களை பெறலாம் எனவே இந்த சுழல் தண்டுக்கான துளைகளை உருவாக்குகிறேன் இதை நான் இப்போது தேர்வு செய்கிறேன் நான் அதனை பொருத்துதல் செய்கிறேன் தேவையான விவரக்குறிப்பை முடிந்தவரை சரியாக பூர்த்தி செய்ய ஒவ்வொரு ஜோடியின் கூறுகளையும் பொருத்தமான தொட்டியில் இருந்து தேர்ந்தெடுப்பதன் மூலம் இறுதி உற்பத்தி பொருளை பெறலாம்நீங்கள் அதை சிராய்ப்பு செய்ய வேண்டும் மற்றும் அதைச் செய்ய வேண்டும் இந்த அணுகுமுறை மிகச்சரியான விவரக்குறிப்பைப் பயன்படுத்தி ஏற்பமைவு வடிவமைப்பைக் காட்டிலும் குறைவான செலவு கொண்டதாகும் எனவே இங்கே பரிமாற்றம் என்பது ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருத்துதல் என்பது இரண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருத்துதல் மீண்டும் இங்கே நாம் என்ன செய்கிறோம் என்பது நாம் அதை பல தொட்டிகளில் வைக்க முயற்சிக்கிறோம் என்பதாகும் இவற்றிற்கு இடையில் எடுத்துக்கொள்ளப்படும் தொட்டியில் இருந்து எடுக்கிறோம் எடுத்துக்காட்டாக இது 40 02 ஆக இருக்கலாம் இது 40 01 ஆக இருக்கலாம் இது 4 எனவே நான் இங்கே அனைத்து சுழல் தண்டுகளை வைத்திருக்கிறேன் அது என்னவாக இருந்தாலும் நான் இங்கே போல்ட் வைத்திருக்கிறேன் எனவே பொருந்தும் பாகமாக நான் விரைவாக இங்கிருந்து தேர்ந்தெடுத்து இங்கே பொருத்துவேன் ஆனால் இங்கே பெரிய சவால் என்ன மற்றும் நான் ஏன் விலை உயர்ந்தது என்று சொன்னேன் நீங்கள் முதலில் சரிபார்த்து வரிசைப்படுத்த வேண்டும் அதை வரிசைப்படுத்திய பின்னரும் கூட மிகவும் சரியான ஏற்பமைவை கொண்டிருக்க வேண்டும் பின்னர் இங்கே சிராய்ப்பு செய்து செய்து அதைச் செய்து முடிக்கவும் எனவே இது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருத்துதல்ஆனால் நீங்கள் ஒரு சரியான ஏறபமைவை விரும்பினால் அதே தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருத்துதல் மிகவும் விலையுயர்ந்த ஏற்பமைவு ஆகும் விவாதத்தின் அடுத்த தலைப்பு ஏறபமைவு பரிமாற்றத்தை எளிதாக்குவதற்கு வடிவமைப்பாளரால் பரிந்துரைக்கப்பட்டபடி அனுமதிக்கப்பட்ட ஏற்பமைவு வரம்புக்கு ஏற்ப கூறுகள் தயாரிக்கப்படுகின்றன ஏற்பமைவு பரிமாணங்களில் மாறுபாட்டின் அனுமதிக்கப்பட்ட வரம்பு வடிவமைப்பாளரால் ஒரு செயல்பாட்டின் தேவைகளை கருத்தில் கொண்டு தர்க்கரீதியான முறையில் குறிப்பிடப்பட வேண்டும் எனவே அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல்பாடு உள்ளது செயல்பாட்டு உறுப்பு அங்கு இருக்கும் எனவே இந்த செயல்பாட்டு உறுப்பு எவ்வாறு வந்தது இது வாடிக்கையாளர்களின் குரல் வாடிக்கையாளர் குரல் அல்லது தேர்வில் இருந்து வந்தது அது உற்பத்தி பொருளாக மாற்றப்படும் மற்றும் செயல்பாட்டு கூறுகள் உள்ளன செயல்பாட்டு கூறுகளுக்காக வடிவமைப்பாளருக்கு ஒரு வரைபடம் இருக்க வேண்டும் பின்னர் அவர் அதை உற்பத்தியாளுக்கு கொடுக்கலாம் அதனால்வடிவமைப்பாளர் ஒவ்வொரு செயல்பாட்டையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செயல்பாட்டை அறிந்து அவர் தர்க்கரீதியாக சிந்தித்து உற்பத்தி வரைபடத்தை கொடுக்க வேண்டும் அது உற்பத்தி செய்யக்கூடியது மற்றும் அது வணிக ரீதியானது எனவே பொறியியல் வரைதல் மற்றும் உற்பத்தி வரைதல் ஆகியவற்றுக்கு என்ன வித்தியாசம் அது ஏற்பமைவு மட்டுமே அதுவும் பரிமாணத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஏற்பமைவு என்பது ஒரு பரிமாணத்தின் அனுமதிக்கக்கூடிய மாறுபாட்டின் அளவு அல்லது வேறு அளவிடப்பட்ட மதிப்பு அல்லது ஒரு குறிப்பிட்ட மதிப்பிற்கான கட்டுப்பாட்டு அளவுகோலாக வரையறுக்கப்படுகிறது இது அனுமதிக்கப்பட்ட மாறுபாட்டின் அளவு இது மொத்த மாறுபாடு என்றும் வரையறுக்கப்படுகிறது எனவே ஒரு பரிமாணத்தின் அளவில் அனுமதிக்கப்படுகிறது மற்றும் நாம் ஏற்கனவே பார்த்த மேல் மற்றும் கீழ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிமாணத்திற்கு இடையிலான இயற்கணித வேறுபாடு ஆகும் எனவே அது ஒன்றுமில்லை ஏற்பமைவு நான் மாறுபாட்டை பொறுத்துக்கொள்கிறேன் என்பதாகும் எனவே இது உற்பத்தி செலவு மற்றும் வேலை ஏற்பமைவு இடையேயான வரைபடம் இந்த விரிவுரையின் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு விளக்கிய அனுமதிக்கப்பட்ட ஏற்பமைவு அதிகரித்து வருவதால் அனுமதிக்கப்பட்ட ஏற்பமைவு குறைந்து கொண்டே போகும்போது நான் சொன்ன துல்லியம் குறைகிறதுஅதாவது ஏற்பமைவு குறைந்து வருவதாகக் கூறுவது துல்லியம் அதிகரித்து வருகிறது என்பதாகும் அது மிகச்சரியாக மாறி வருகிறது செய்ய வேண்டிய உற்பத்தி செலவு அதிவேகமாக அதிகரித்து வருகிறது எனவே இது செலவை பொறுத்து கொள்ளுதல் போன்றது எனவே ஏற்பமைவு மிகச்சரியாக இருப்பதால் ஏற்பமைவு சிறியதாகவும் செலவு அதிகமாகவும் இருக்கும் ஏற்பமைவு செலவு அதிகமாக இருக்கும் இது குறைந்தபட்சம் இது அதிகபட்சம் மற்றும் செலவு குறைந்து கொண்டே செல்லும்போது ஏற்பமைவு அதிகரித்து கொண்டே இருக்கும் இது இது போன்று இருக்கும் எனவே இது குறைந்தபட்சம் மற்றும் இது அதிகபட்சம் அதனால்ஏற்பமைவு என்றால் என்ன ஏற்பமைவு என்பது மாறுபாடு பரிமாண மாறுபாடு எனவே அனுமதிக்கப்பட்ட ஏற்பமைவு குறைந்து கொண்டே செல்லும்போது உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கும் செயல்பாட்டுத் தேவையை குறைக்காமல் அனுமதிக்கப்பட்ட ஏற்பமைவை வரம்பை தளர்த்தும்போது உற்பத்தி செலவு குறைந்து கொண்டே செல்கிறது எனவே ஒரு அதிவேக பாணியில் இது பின்பற்றப்படுகிறதுஇது மிக முக்கியமான வரைபடமாகும் இன்று நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்றால் இந்த அதிவேகத்தை நேரியல் ஆக மாற்ற முயற்சிக்கிறோம் மேலும் மாற்றுவதற்கும் முடிந்தவரை குறைந்தபட்சமாக மாற்றுவதற்கும் முயற்சிக்கிறோம் அதனால் உற்பத்தி செலவு குறைந்து கொண்டே வரும் இதை மாற்ற முயற்சிக்கிறோம் அது இந்த புள்ளி போன்றது எனவே பாதையை உருவாக்குவதற்கு இது மிகவும் வணிகரீதியானது மிக நெருக்கமான ஏற்பமைவு வரம்பை பராமரிக்க உற்பத்தி திறனை மேம்படுத்த வேண்டும் இது நிச்சயமாக உற்பத்தி செலவை அதிகரிக்கும் எனவே நாம் சொல்ல முயற்சிப்பது என்னவென்றால் நீங்கள் ஏற்பமைவு மாறுபாட்டைக் குறைக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் உங்கள் இயந்திரம் எந்தவொரு பாகத்தை உற்பத்தி செய்தாலும் அங்கு முழுவதுமாகக் கட்டுப்பாடு வேண்டும் அங்கு கிட்டத்தட்ட புறக்கணிக்க முடியாத கட்டுப்பாடற்ற மாறி மற்றும் வேலை பகுதி இருக்க வேண்டும் இது நுண்ணோக்கி பார்வையில் இருந்து மாறுபடும் உள்ளே வருவதாகும் கடினத்தன்மையின் பார்வையில் எல்லாமே கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும் பின்னர் ஒரு இயந்திரத்திற்கு வரும்போது செயல்முறை கட்டுப்பாட்டில் இருக்கும் நீங்கள் மட்டுமே மிக நெருக்கமான ஏற்பமைவு வரம்பு பகுதிகளை உருவாக்க முடியும் இவை அனைத்தும் வரிசைப்படுத்தப்படும்போது பல இடங்களில் உற்பத்தி செலவு கடுமையாக அதிகரிக்கிறது அடுத்தது ஏற்பமைவின் வகைப்பாட்டைப் பார்ப்போம் ஏற்பமைவின் பரவல் அடிப்படை அளவின் ஒரு பக்கத்தில் மட்டுமே இருக்கும்போது அது ஒருதலை ஏற்பமைவு என்று அழைக்கப்படுகிறது வேறுவிதமாகக் கூறினால் ஏற்பமைவு வரம்பு அடிப்படை பக்கத்தின் ஒரு பக்கத்தில் முற்றிலும் மேலே அல்லது கீழே இருக்கும் ஒருதலை ஏற்பமைவு துளையிடும் பணியில் பயன்படுத்தப்படுகிறது எனவே நாம் அதைப் பார்ப்போம் இது 40 0 நான் கூட்டல் என்று கூறுகிறேன் அல்லது கூட்டல் கழித்தல் 0 0 என்று சொல்லலாம் எனவே இங்கே இது ஒருதலை ஏற்பமைவு இது ஒரு நிலை அல்லது இது 0 0 கூட்டல் 0 0 கழித்தல் 0 2 போல இருக்கலாம் எனவே ஏற்பமைவு பரவல் அடிப்படையின் ஒரு பக்கத்தில் மட்டுமே இருக்கும்போது ஒரு பக்கமானது எனவே இங்கே அதிகபட்சம் 40 2 குறைந்தபட்சம் 40 ஆகும் எனவே இங்கே இது அதிகபட்சம் 40 0 39 எனவே இது ஒருதலைப்பட்ச ஏற்பமைவு என்று அழைக்கப்படுகிறது துளையிடும் செயல்பாட்டில் ஒருதலைப்பட்ச ஏற்பமைவு பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது இதில் துளையின் பரிமாணங்கள் பெரும்பாலும் ஒரு திசையில் விலகிச்செல்லும் அதாவது துளை எப்போதும் சிறிதாக்கப்படுவதை விட பெரிதாக்கப்படும் இந்த உண்மையை குறித்து கொள்ளுங்கள் நீங்கள் தேவையான பரிமாணத்தில் ஒரு துளையிடும் கருவியை துளையிட பயன்படுத்துகிறீர்கள் துளை 6 மில்லிமீட்டராக இருக்கலாம் ஒரு துல்லியமான 6 மில்லிமீட்டர் துளை அங்கு இடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது 6 மில்லிமீட்டர் சரியாக இல்லாவிட்டால் நீங்கள் ஒருபோதும் 5 95 ஐப் பெற முடியாது 6 05 ஐ மட்டுமே பெற முடியும் ஏனென்றால் சுழற்சியில் அது விலகி அதிகப்படுத்துதல் அல்லது மாறி செல்லுதல் இருக்கக்கூடும் இதனால் ஒப்பிடும்போது ஒரு பெரிய துளை உருவாகிறது மிகவும் அரிதான நிலையில் நீங்கள் சிறியஅளவு கொள்ளப்படலாம்இது அங்கு வேலை செய்யும் பாகம் அதிக வெப்பம் அமைந்திருக்கலாம் மற்றும் அந்த வெளியேற்றப்பட வேண்டும் என்பதால் நிகழலாம் ஒரு துளை சுருக்கம் நிகழ்வுகள் நிகழ்கின்றன நீங்கள் தெர்மோபிளாஸ்டிக் பொருள் தெர்மோபிளாஸ்டிக் துளையிடுதலுடன் பணிபுரியத் தொடங்கும் போது இது மிகவும் ஏற்படக்கூடிய நிகழ்வு ஆகும் ஏனெனில் வெப்பம் குவிந்து வருவதால் அது சுருங்க முயற்சிக்கும் மற்றும் நீங்கள் குறைந்ந அளவீட்டை பெறுவீர்கள் ஆனால் பொதுவாக உலோகங்களில் அது சாத்தியமில்லை எனவே ஒரு குறிப்பு எடுத்து கொள்ளுங்கள் இது ஒருதலை ஏற்பமைவு அடிப்படை இங்கு ஒரு பக்கம் மட்டுமே விலகல் உள்ளது எனவே அடுத்தது ஏற்பமைவின் வகைப்பாடு எனவே இங்கே ஒருதலை ஏறபமைவின் தேவை ஏன் ஒருதலை ஏற்பமைவு என்பது எப்போதும் விரும்பப்படுகிறது ஏனெனில் அடிப்படை அளவு ஜிஒ வரம்பு அளவிற்கு செல்ல பயன்படுகிறது வரம்பு அளவீடுகள் எவை என்பதை நாம் சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் ஆனால் இந்த வார்த்தை வந்ததிலிருந்து நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஒரு பெருமளவு உற்பத்தியில் இருப்பதைக் காணலாம் பெருமளவு உற்பத்தியில் என்ன நடக்கிறது என்பது ஒவ்வொரு கூறுகளும் பொருந்துதலுக்கு வருவதற்கு முன்பு சரிபார்க்கப்பட வேண்டும் அல்லது சரிபார்க்கப்படும் என்பதாகும் எனவே ஒரு தொழில்நுட்ப பதத்தில் சரிபார்க்கப்பட்டால் அல்லது பரிசோதிக்கப்பட்டால் அது பொருந்துதலுக்கு வருகிறது எனவே நாம் ஆய்வைச் செய்யும்போது இரண்டு வகைப்பாடுகள் உள்ளன ஒரு வகைப்பாடு என்பது நீங்கள் தரவின் அடிப்படையில் மாறுபாட்டைக் கணக்கிட்டு கவனிக்க முயற்சிக்கிறீர்கள்அதாவது சுழல் தண்டு விட்டம் 40 1 மில்லிமீட்டர் என்று சொல்வதுமற்றோரு முறையில் முழு எண்ணாக்கலாம் நான் ஏன் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எப்படியாவது இந்த கூறு பொருந்துதலுக்கு செல்கிறது என்பதினாலாகும் வேறு முறை முழு எண்ணாக கருதுவது நான் ஒரு காட்டி அளவீடு என்பேன் காட்டி அளவீட்டு என்று சொல்ல வேண்டும் காட்டி அளவீடு என்பது உற்பத்தி செய்யப்படும் இந்த கூறு ஒன்றுசேர்க்க மதிப்புள்ளதா இல்லையா என்பதை நான் சரிபார்க்க வேண்டும் அல்லது மதிப்புகள் குறைந்ததுபற்றி கவலைப்படவில்லை என்பதாகும சுழல் தண்டிற்கு இது போகுமா போகாதா என்பதை நான் சரிபார்க்க வேண்டும் எனவே நான் ஒரு காட்டியை செய்ய முடியும் என்றால் கேஜ்கள் எனப்படும் ஒன்றை நிறுவ முயற்சிப்பேன் எனவே கேஜ்கள் சுழல் தண்டு அல்லது துளை எதுவாக இருந்தாலும் போகும் போகாது என்பதை கண்டுபிடிப்பவை எனவே கேஜ்கள் எனவே கேஜ்களில் நான் இரண்டு வகைப்பாடுகளைக் கொண்டிருப்பேன் இது போக வேண்டும் அல்லது இது போகக்கூடாது என்று சொல்ல முயற்சிப்பேன் அல்லது அது நோ கோ என அழைக்கப்படுகிறது நோ கோ இன் கேஜ்கள் நுழைந்தால் அல்லது அது ஒரு துளைக்குள் நுழைந்தால் இந்த உற்பத்தி செயல்முறை அல்லது இந்த அம்சத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது பொருள் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்வது சிறிது நேரம் கழித்து பின்பற்றப்பட்ட கொள்கைகள் என்ன என்று நாம் பார்ப்போம் ஆனால் இவை வரம்பு அளவீடுகள் வரம்பு அளவீடுகள் கேஜ்கள் ஆகும் அவை தயாரிக்கப்பட்ட பாகம் அல்லது பாதையில் வருபவை ஏற்றுக்கொள்ள தக்கவையா என்பதை சரிபார்க்க பயன்படுகிறது ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் இரத்த சர்க்கரையை சரிபார்க்க முயற்சிக்கிறீர்கள் தரவு 140 க்கு மேல் இருந்தால் அது ஆபத்தானது என்று வைத்துக் கொள்வோம் எனவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அந்தக் காலையில் நீங்கள் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை இரத்த சர்க்கரை அளவை எடுக்க முயற்சிப்பது மூலம் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பாதுகாப்பான மண்டலத்தில் இருக்கிறீர்களா என்பதை அறிய உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கிறது உங்களுக்கு ஏன் அதிக ஆர்வம் இருக்கிறது நீங்கள் கூறலாம் நான் வரம்பு எல்லையில் இருந்தால் நன்றாக இருக்கிறேன் என்பதினால் ஆகும்நீங்கள் வரம்பு எல்லையில் இருக்கும்போது தயவுசெய்து சரிபார்க்க முயற்சி செய்யுங்கள் அல்லது ஆபத்தானது என்று சொன்னவுடன் சரிபார்க்க முயலுங்கள் பின்னர் அளவு மதிப்பைத் பாருங்கள்ஒன்றும் இல்லையெனில் அதை விட்டுவிடுங்கள் எனவே இந்த கேஜ் ஏன் நடைமுறைக்கு வருகிறது ஏனெனில் உற்பத்தித் துறையில் யாரும் ஆய்வுக்கு கூடுதல் பணம் செலுத்தப்போவதில்லை யாராவது வந்து இங்கே ஒரு பேனா பரிசோதிக்கப்பட்டதாகவும் தயவுசெய்து 2 ரூபாயை செலுத்தவும் என்று சொன்னால் ஒவ்வொரு பாகங்களிலும் நான் ஆய்வு செய்ய வேண்டியதில்லை என்று கூறுவீர்கள் அதனால் அதை செலுத்த முடியாது இது ஒரு மதிப்பு கூட்டும் வேலை ஆனால் இதற்காக எந்த வாடிக்கையாளரும் செலுத்த ஆர்வம் காட்ட மாட்டார்கள் எனவே இந்த ஆய்வை உற்பத்திச் செயல்பாட்டில் நீங்கள் சரியாக விளக்குவது அல்லது அது ஒரு அளவை வைத்து சரிபார்க்க முயற்சித்தபின் ஆம் அல்லது இல்லை என்று சொல்ல முயற்சிப்பதே சிறந்த பாகமாகும் அதனால் கோ கேஜ் வரம்பு என்ன இது கோ கேஜ் முறையே குறைந்த மற்றும் மேல் வரம்புகளைக் கொண்ட வெவ்வேறு தரங்களின் துளை மற்றும் சுழல் தண்டு என தரப்படுத்த உதவுகிறது எனவே இதைப் பார்க்க முயற்சிக்கிறோம் எனவே இப்போது இந்த தரங்களைப் பார்ப்போம் பின்னர் இவை ஏற்பமைவு தரங்களாக இருக்கின்றன ஏற்பமைவின் அடுத்த வகைப்பாடு இருதரப்பு யுஎன்ஐ பிஐ இருக்கும் எனவே யுஎன்ஐ என்றால் ஒரு பக்கம் பிஐ என்பது இரு பக்கம் ஏற்பமைவு பரவல் அடிப்படை பக்கத்தின் இருபுறமும் இருக்கும்போது இருதரப்பு ஏற்பமைவு ஆகும் 40 கூட்டல் அல்லது கழித்தல் 0 2 மில்லிமீட்டர் என அழைக்கப்படுகிறது இது நேர்மறையான பக்கத்தில் உள்ளது அதே போல் அது எதிர்மறை பக்க மில்லிமீட்டரில் உள்ளது இது ஒரு சுழல் தண்டு எனவே வேறுவிதமாகக் கூறினால் அது அடிப்படை பக்கத்தின் இருபுறமும் மாறுபட அனுமதித்த பகுதியின் பரிமாணம் ஆனால் இருபுறமும் சமமாக பரவல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே எடுத்துக்காட்டாக விட்டம் 40 கூட்டல் 0 2 கழித்தல் 0 5 மில்லிமீட்டர் என்று ஒரு வாய்ப்பு இருக்கலாம் எனவே இது விட்டம் 40 2 மில்லிமீட்டராக இருக்கலாம் அல்லது 39 5 மில்லிமீட்டராக இருக்கலாம் இது 2 மற்றும் இது 8 எனவே இதைத்தான் நாம் சொல்ல முயற்சிக்கிறோம் அது ஒரே மாதிரியாக இருக்க தேவையில்லை ஒரு துளை நிலைநிறுத்துவதில் வரம்பு அளவு வரம்புகள் அமைப்பை இயக்குபவர் முழுமையாகப் பயனை பெற முடியும் பொருத்துதல் நடைமுறைக்கு வரும்போது இந்த ஏற்பமைவுகள் அனைத்தும் உற்பத்தியில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பொதுவாக உற்பத்தியை 2 முக்கிய செயல்பாடுகளாக வகைப்படுத்துகிறோம் ஒன்று ஒரு பாகத்தை உற்பத்தி செய்வது மற்றொன்று பொருத்துதல் இன்றைய சூழ்நிலை ஒன்றுக்கொன்று பரிமாற்றம் என்பது அனைத்து பாகங்களும் தொழிற்சாலைக்கு வெளியே உற்பத்தி செய்யப்பட்டு அவை தொழிற்சாலைக்குள் பொருத்தப்பட மட்டுமே செய்யப்படுவதாகும் பொருத்குதல் நடக்கும்போது பாகங்கள் ஏற்பமைவுடன் தயாரிக்கப்பட வேண்டும் பாகங்கள் ஏற்பமைவுடன் தயாரிக்கப்பட்டால் உற்பத்திச் செலவு வணிகரீதியாக குறைகிறது மேலும் இயற்கையாகவே நீங்கள் அதே பாகத்தை அல்லது மீண்டும்அதே போன்று உருவாக்க முடியாது என்பதினால்தான் எப்போதும் நீங்கள் சில மாறுபாடுகளுக்கு அனுமதிக்கிறீர்கள் எனவே இந்த அமைப்பு பொதுவாக பெருமளவு உற்பத்தியில் விரும்பப்படுகிறது அங்கு இயந்திரம் அடிப்படை அளவுக்கு அமைக்கப்பட்டுள்ளது ஏற்பமைவு ஒன்றுக்கு மேற்பட்ட பரிமாணங்களில் ஏற்பமைவை நிறுவுவதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது இது கூட்டு ஏற்பமைவு என்று அழைக்கப்படுகிறது எனவே அடுத்த விரிவுரையில் கூட்டு ஏற்பமைவு என்றால் என்ன என்பதைத் தொடர்வோம்